உள ஆற்றல் களத்துடன் களத்தின் முக்கியத்துவத்தையும் தன்மையையும் புரிந்துகொண்டோம் பியர்ஸ் மற்றும் கிரே ஆகியோரால் வழங்கப்பட்ட மனவுணர்வு களத்தின் வகைபிரிப்பைப் பார்த்தோம் மேலும் உயர் கல்வியில் மனவுணர்வு களத்தின் முக்கியத்துவத்தையும் பங்கையும் ஆராய முயற்சித்தோம் இந்த யூனிட்டில் உள ஆற்றல் களத்தின் முக்கியத்துவத்தையும் தன்மையையும் புரிந்துகொள்வதே குறிக்கோள் உள ஆற்றல் களத்தின் பங்கு ஒரு பாடத்திட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடலாம் பொது திட்டங்களைப் பொறுத்தவரை கலை மற்றும் சமூக அறிவியல் தொடர்பான திட்டங்களில் உள ஆற்றல் களத்தின் பங்கு மிக முக்கியமானது அல்லது அது சில நேரங்களில் ஆதிக்கம் செலுத்தும் அது என்ன என்று பார்ப்போம் உள ஆற்றல் களத்தில் கற்றல் என்பது மோட்டார் மற்றும் தசை நடவடிக்கைகளை உள்ளடக்கியது அதாவது உங்கள் கை அசைவுகள் மற்றும் கால் அசைவுகள் முக்கியம் நீங்கள் அறிவாற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது கூட உள ஆற்றல் களத்தின் சேர்ந்த செயல்பாடுகள் உள்ளன நாம் பொதுவாக சைகைகள் மற்றும் உடல் மொழி என்று குறிப்பிடுகிறோம் உடல் மொழி என்பது ஆசிரியருக்கோ அல்லது உங்களுடன் தொடர்பு கொள்ளும் மற்ற நபருக்கோ மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் பீட்பேக் மெக்கானிசம் ஆகும் எனவே சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் முக்கியமாக அறிவாற்றல் கொண்டதாக இருந்தாலும் உள ஆற்றல் களத்திற்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு உள ஆற்றல் கற்றல் என்பது அறிவாற்றல் மற்றும் கற்றல் களங்களுடன் இணைந்து நிகழ்கிறது ஒரு வகுப்பு அறையில் நடைமுறையில் நாம் கடந்து செல்லும் விஷயங்கள் உட்பட நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு அனுபவமும் மூன்று களங்களும் மாறுபட்ட அளவுகளில் ஈடுபட்டுள்ளன என்று ஒருவர் சொல்ல வேண்டியதில்லை இது நீங்கள் கையாளும் குறிப்பிட்ட பாடம் தலைப்பு அல்லது செயல்பாட்டைப் பொறுத்தது உள ஆற்றல் களம் பயிற்சி செய்வதன் மூலம் பெறப்படும் உடல் திறன்களால் நிரூபிக்கப்படுகிறது மோட்டார் திறன்களை வளர்ப்பதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது மற்றும் வேகம் துல்லியம் தூரம் நடைமுறைகள் அல்லது செயல்படுத்துவதற்கான நுட்பங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது எனவே இவை உள ஆற்றல் களத்தில் செயல்திறனுடன் நீங்கள் பயன்படுத்தும் அட்ஜெக்ட்டிவ்ஸ் எனும் பெயரடைகள் சில எடுத்துக்காட்டுகள் சைக்கிள் ஓட்டுதல் காரை ஓட்டுதல் இசைக்கருவி வாசித்தல் தட்டச்சு செய்தல் நடிப்பு மற்றும் ஓடுதல் போன்றவை ஏ தியேட்டர் பல் மருத்துவம் அவசர மருத்துவ சேவைகள் போன்ற திட்டங்களில் உள ஆற்றல் நடவடிக்கைகள் முக்கியமானவை மற்றும் ஆதிக்கம் செலுத்துகின்றன அவற்றில் திட்டங்களில் உள ஆற்றல் களத்தின் மிக முக்கியமான பரிமாணத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக என் பார்வையில் நர்சிங் மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் மூன்று களங்களையும் மிகவும் ஒருங்கிணைந்த முறையில் இணைக்கின்றன மேலும் அந்தத் தொழில்களில் அனைத்து களங்களும் சமமாக முக்கியம் சில வரலாற்று காரணங்களுக்காக உள ஆற்றல் களத்தில் வகைபிரித்தல் குறித்து மக்கள் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை இன்னும் பல வகைபிரித்தல் உள்ளன குறிப்பிடப்படும் ஒன்று ராக்ஸ்டேல் இங்கு 3 நிலைகளில் இருந்து 7 நிலைகளுக்கு ஏதோ ஒரு இடம் கொடுத்துள்ளனர் வெளிப்படையாக அவர்கள் வரையறுத்துள்ள அனைத்து உள ஆற்றல் நிலைகளுக்கும் இடையில் அதிக உடன்பாடு அல்லது தொடர்பு இல்லை மீண்டும் ஒரு முறை பியர்ஸ் அண்ட் கிரே வகைபிரிப்பிற்கு வருகிறோம் முந்தைய யூனிட்டில் குறிப்பிட்டுள்ளபடி மூன்று களங்களிலும் செயல்பாடுகள் உணர்ச்சி உள்ளீடுகள் மன செயலாக்கம் மற்றும் வெளியீடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அவை உண்மையில் உள ஆற்றல் களத்தின் வகைபிரிப்பை உருவாக்குவதற்கான அடிப்படையை வழங்குகின்றன பியர்ஸ் மற்றும் கிரே வகைபிரிப்பில் அறிவாற்றல் செயல்முறைகளின் பங்கை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது உள ஆற்றல் களத்தின் அளவோடு தொடர்புடைய அளவும் அதிகரிக்கிறது அதாவது உயர் உள ஆற்றல் களத்தின் நிலை உயர் அறிவாற்றல் களத்தின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது இது அறிவாற்றல் பரிமாணத்தின் அதிகரிப்புகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள ஆற்றல் களத்தின் பியர்ஸ் அண்ட் கிரே வகைபிரித்தல் 6 நிலைகளைக் கொண்டுள்ளது நம்மிடம் உள ஆற்றல் உணருதல் செயல்படுத்தல் செய்து முடித்தல் பயிற்சி உள ஆற்றல் நீதிபதி மற்றும் உள ஆற்றல் உருவாக்கம் போன்ற நிலைகள் உள்ளன அறிவாற்றல் மற்றும் மனவுணர்வு களங்களைப் போலவே இந்த நிலைகளில் ஒவ்வொன்றிலும் சம்பந்தப்பட்ட துணை செயல்முறைகளையும் ஒருவர் அடையாளம் காண முடியும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மூன்று உள்ளன சில சந்தர்ப்பங்களில் நமக்கு இரண்டு உள்ளன இந்த நிலைகள் தெளிவாகக் காணக்கூடியவை ஆனால் இந்த துணை செயல்முறைகளின் விவரங்களை நாம் அதிகம் பார்க்க போவதில்லை உள ஆற்றல் களத்தின் 6 நிலைகளைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் உள ஆற்றல் உணரக்கூடிய வழிமுறைகள் மோட்டார் செயல்பாட்டை வழிநடத்த உணர்ச்சி குறிப்புகளைப் பயன்படுத்துவதற்கான திறனை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளவோ உணரவோ முடியும் அல்லது எந்தவிதமான உணர்ச்சிகரமான குறிப்புகள் மூலமாகவும் நீங்கள் மோட்டார் செயல்பாட்டை எடுத்து வழிகாட்ட முடியும் கூடுதலாக இது செயல்பட தயாராக இருப்பதையும் உள்ளடக்கியது ஆம் நான் கவனிக்கிறேன் இதில் என்ன இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் ஆனால் நான் நகரத் தயாராக இல்லை நான் செயல்படத் தயாராக இல்லை அவ்வாறான நிலையில் நீங்கள் சைக்கோமோட்டர் களத்தில் முன்னேற வேண்டாம் செயல்படத் தயாராக இருப்பது மன உடல் மற்றும் உணர்ச்சித் தொகுப்புகளை உள்ளடக்கியது இந்த மூன்றும் சம்பந்தப்படாவிட்டால் நீங்கள் உண்மையில் செயல்பட முடியாது இந்த மூன்று தொகுப்புகள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஒரு நபரின் பதிலை முன்கூட்டியே தீர்மானிக்கும் மனநிலைகள் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் பந்தை எறிந்தபின் எங்கு தரையிறங்கும் என்று மதிப்பிட்டு பந்தைப் பிடிக்க சரியான இடத்திற்குச் செல்லுகிறீர்கள் நீங்கள் உண்மையில் பந்தைப் பிடிக்கவில்லை ஆனால் நீங்கள் மனத்தால் உணர்ந்திருக்கிறீர்கள் அந்த உணர்வில் பந்து தரையிறங்கக்கூடிய இடத்தை மதிப்பிடுவதும் பின்னர் பந்தைப் பிடிக்க சரியான இடத்திற்குச் செல்வதும் அடங்கும் நீங்கள் இருப்பிடத்திற்குச் செல்கிறீர்கள் ஆனால் உண்மையில் பந்தைப் பிடிக்கவில்லை எனவே இந்த இரண்டு படிகளும் உள ஆற்றல் உணரும் தன்மையைக் குறிக்கும் அதனுடன் தொடர்புடைய வினைச்சொற்கள் தேர்வு செய்தல் விவரித்தல் கண்டறிதல் வித்தியாசப்படுத்துதல் வேறுபடுத்துதல் அடையாளம் காணுதல் தனிமைப்படுத்துதல் தொடர்புபடுத்துதல் மற்றும் தேர்ந்தெடுத்தல் மதிப்பீடு மற்றும் நகர்வு போன்ற சொற்களை உள ஆற்றல் உணர்ந்ததை குறிக்கவும் பயன்படுத்தலாம் செயல்படுத்துதல் என்பது 3 நிலை செயல்முறை அவற்றில் உடல் வெளியீடுகள் மிமிக்ரி மூலம் முழு விஷயத்தையும் பின்பற்றவும் உள்வாங்கவும் முயற்சிக்கிறீர்கள் சில எடுத்துக்காட்டுகள் சரியான சுவாச நுட்பங்களைச் செய்யுங்கள் யாரோ ஒருவர் யோகா பாடத்தில் சுவாசத்தை எவ்வாறு செய்வது என்பதை நிரூபிக்கிறார்கள் பின்னர் நீங்கள் சரியான சுவாச நுட்பங்களைச் செய்கிறீர்கள் நடனத்தில் அராமண்டி மற்றும் அது தொடர்பான பயிற்சிகள் உள்ளிட்ட அடிப்படை நிலைப்பாடுகளைச் செய்யுங்கள் ஒவ்வொன்றும் மிகப் பெரிய ஒருங்கிணைந்த இயக்கத்தின் ஒரு உறுப்பு ஆனால் இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பார்க்கிறீர்கள் அதைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய வினைச்சொற்கள் செய்தல் பிரதிபலித்தல் கண்காணித்தல் பின்தொடர்தல் எதிர்வினை மறு உருவாக்கம் பதிலளித்தல் 'செயல்படுத்து' இது 3 நிலை செயல்முறை பணி செயல்படுத்தல் செயல்பாட்டு செயல்படுத்தல் மற்றும் திறமையுடன் செயல்படுத்தல் பதிலளிக்க கற்றுக்கொண்டது இப்போது பழக்கமாகிவிட்டன மேலும் செயல்களை சில நம்பிக்கையுடனும் திறமையுடனும் செயற்படுத்த முடியும் கிரிக்கெட் போட்டிகளில் பீல்டர் மீது ஒரு பந்து வீசப்படும் போது அவர் பந்தைப் பிடிக்கும் சுலபமும் வசதியும் மீண்டும் மீண்டும் பழக்கப்படுவதன் மூலம் மட்டுமே வரும் மேலும் உங்கள் கையை எப்படிப் பிடிப்பது எப்படி நிற்பது பந்தை எப்படிப் பார்ப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் திறமையுடன் செயல்படுத்தல் நிலையை அடையும் போது இவை அனைத்தும் வரும் எனவே இது 3 நிலை செயல்முறை சில எடுத்துக்காட்டுகள் ஒரு கணினியை விரைவாகவும் துல்லியமாகவும் இயக்குவது நீங்கள் எதையாவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும்போது உங்கள் இயக்கங்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் துல்லியமாகவும் செயல்களின் அடிப்படையில் குறைவான நேரத்தை வீணடிக்கவும் செய்யும் நடனத்தைப் போலவே தா தை அடாவஸ் செய்யுங்கள் நீங்கள் திறமையுடன் செயல்பட முடியும் அதுதான் உள ஆற்றல் களத்தின் இயக்கம் வினைச்சொற்கள் இவையாக இருக்கலாம் திறமையாக செயல்படுதல் வேகமாக செயல்படுதல் வேகமாக மறு உருவாக்குதல் அல்லது வேகமாக பதிலளித்தல் பின்னர் திட்டமிட்ட நடவடிக்கை என்பது 2 நிலை செயல்முறை திறன்களை ஆய்வு செய்தல் மற்றும் திறன்களைத் தேர்ந்தெடுப்பது எந்தவொரு மாஸ்டர் விளையாட்டு வீரர்களும் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு பந்தை அடிக்க நினைத்தால் அவர் முதலில் அதைப் பயிற்சி செய்வார் ஆனால் அது எல்லோருடைய உடலமைப்பிற்கும் பொருந்தலாம் அல்லது பொருந்தாமல் இருக்கலாம் அவர் வசதியாக உணர்ந்து அதை சரியாக்கும் வரை சிறிய மாற்றங்களைச் செய்ய முயற்சிக்கிறார் உங்கள் சொந்த திறமையை ஆராய்ந்து பின்னர் உங்கள் திறமையைத் தேர்ந்தெடுக்கும் அல்லது மாற்றியமைக்கும் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வோம் எனவே திறன்கள் நன்கு வளர்ந்திருக்கின்றன மேலும் சிறப்புத் தேவைகளுக்கு ஏற்றவாறு ஒருதனி நபர் இயக்க வடிவங்களை மாற்றியமைக்க முடியும் அவர் சூழ்நிலைகளைப் பொறுத்து தனது இயக்கங்களை சரிசெய்யும் திறன் கொண்டவர் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் ஒரே விஷயத்தைப் பயன்படுத்த மாட்டார் எடுத்துக்காட்டுகள் ஒரு இயந்திரத்தை வைத்து முதலில் அது செய்ய இயலாத ஒரு பணியைச் செய்யுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு

தொடர்புடைய வினைச்சொற்கள் மாற்றியமைத்தல் சரி செய்வது மாற்றுவது மறுசீரமைத்தல் திருத்துதல் மாறுபடுதல் மற்றும் பல எனவே இது உள ஆற்றல் களத்தின் வகைபிரிப்பின் நான்காவது நிலை பின்னர் உள ஆற்றல் நீதிபதி பற்றி பார்ப்போம் இது 2 நிலை செயல்முறை நீங்கள் செயல்திறன் அளவுகோல்கள் மற்றும் செயல்திறன் தீர்ப்பை உருவாக்குகிறீர்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் அவை அறிவாற்றல் களத்தின் மிகவும் ஒத்ததாக இருக்கும் அதாவது ஒப்பிடுவதற்கான அளவுகோல்களை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த அளவுகோல்களைத் தீர்ப்பு அளிக்க அல்லது முடிவெடுக்க பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் உள ஆற்றல் தீர்ப்பு அளிக்கும் சமயத்தில் நீங்கள் உண்மையான உள ஆற்றல் நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறீர்கள் ஆனால் யாரோ ஒருவர் தீர்ப்பளிக்கும் போது அவர் உண்மையில் உள ஆற்றல் செயல்பாட்டைச் செய்யவில்லை பல ரியாலிட்டி ஷோக்களைப் போலவே எடுத்துக்காட்டாக இசை நீதிபதி உட்கார்ந்து கலைஞரின் செயல்திறனை தீர்மானிக்கிறார் அவர் சில மதிப்பெண்களைக் கொடுக்கிறார் அந்த மதிப்பெண்களைக் கொடுப்பதற்காக அவர் தனது சொந்த அளவுகோல்களைக் கொண்டுள்ளார் அவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது கொள்ளாமல் இருக்கலாம் செயல்திறனை தீர்மானிப்பதில் பல நீதிபதிகள் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் பொதுவாக ஒரு பொதுவான அளவுகோலுடன் உடன்படலாம் திறன் தீர்ப்பு என்பது கீழ் மட்டங்களை விட கணிசமான அறிவாற்றல் செயல்பாட்டை உள்ளடக்கியது உண்மையான உள ஆற்றல் நடவடிக்கைகள் தனிப்பட்ட நபர் தீர்ப்பை வழங்குவதற்கு கூட இல்லாமல் இருக்கலாம் அவர் ஒரு விளக்கத்தை அளிக்கலாம் ஒரு செயல்திறனை அவர் ஏற்கத்தக்கதல்ல என்று ஏன் கருதினார் அந்த செயல்பாட்டில் அவர் நிரூபிக்கக்கூடும் ஆனால் தீர்ப்புக்கு எந்தவிதமான உள ஆற்றல் செயல்பாடுகளும் தேவையில்லை ஆனால் குறிப்பாக ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளின் வகைகளில் எடுத்துக்காட்டாக ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்றவற்றில் நாம் காணக்கூடியது 5 முதல் 7 நீதிபதிகள் வழங்கிய மதிப்பெண்கள் வேறுபடுவதில்லை அவை சில நேரங்களில் இரண்டாவது அல்லது முதல் தசம இடத்தில் மட்டுமே வேறுபடுகின்றன அதாவது அவர்கள் அனைவருமே செயல்திறனை மிகத் துல்லியமாக தீர்மானிக்க முடிகிறது மேலும் நீங்கள் உண்மையிலேயே பயிற்சி பெறாவிட்டால் அது யாராலும் அனைவராலும் செய்ய முடியாது சில எடுத்துக்காட்டுகள் பங்கேற்பாளர்களின் பாடும் செயல்திறனை தீர்மானித்தல் அல்லது நடன நிகழ்ச்சியின் தரத்தை தீர்மானித்தல் வினைச்சொற்களில் நீதிபதி விமர்சனம் வேறுபாடு குறி அல்லது தேர்ந்தெடு ஆகியவை அடங்கும் உள ஆற்றல் உருவாக்கு இது திறன்கள் மற்றும் செயல்திறன் நுண்ணறிவை இணைக்கும் 2 நிலை செயல்முறை ஆகும் ஒரு புதிய முழுமையை உருவாக்க முக்கியமாக திறன்கள் இணைக்கப்படுகின்றன உதாரணமாக உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ வில் மற்றும் பல மூன்று களங்களைப் பார்த்து விட்டோம் இப்போது மூன்று களங்களையும் ஒன்றாகப் பார்ப்போம்

அறிவாற்றல் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த அனுமதிப்பதில்லை அங்குதான் பெரிய சீர்திருத்தம் வர வேண்டும் ஆசிரியர்கள் தங்கள் பங்கைப் பார்க்க வேண்டும் அறிவாற்றல் களத்தில் மட்டுமல்ல அவர்களும் மற்ற இரு களங்களிலும் பார்க்க வேண்டும் இந்த களங்கள் குறைந்தபட்சம் அந்த பாட பிரிவுகளுக்கு ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருக்கும் அதிக அளவிலான மனவுணர்வு மற்றும் உள ஆற்றல் செயல்பாடுகள் மேலும் மேலும் அறிவாற்றல் செயல்பாடுகளை உள்ளடக்குகின்றன அதாவது ஒரு நல்ல நடனக் கலைஞர் ஊமையாக இருக்க முடியாது அவர்கள் புத்திசாலிகள் உயர் மட்ட அறிவாற்றல் நடவடிக்கைகளில் உயர் மட்ட மனவுணர்வு மற்றும் உள ஆற்றல் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளன பொதுப் படிப்புகளில் அறிவாற்றல் நடவடிக்கைகளில் மனவுணர்வு மற்றும் உள ஆற்றல் கூறுகளை ஒருங்கிணைப்பதில் சார்புநிலைகளுக்கு அறிவுறுத்தல் கவனம் செலுத்த வேண்டும் இது ஒரு பெரிய சவால் எங்கோ சில நிகழ்வுகள் உள்ளன ஆனால் இன்றைய நிலவரப்படி ஆசிரியர்கள் தங்கள் வழக்கமான வகுப்பறை கற்பித்தலுடன் மனவுணர்வு மற்றும் உள ஆற்றல் கூறுகளை ஒருங்கிணைப்பது நிலையான நடைமுறை அல்ல நிகழ்வுகளும் விதிவிலக்குகளும் உள்ளன ஆனால் ஆனால் இது ஒரு வழக்கமான விஷயமாக மாறவில்லை எல்லா களங்களையும் ஒன்றாக இணைப்போம் கற்றலில் அறிவாற்றல் களம் மனவுணர்வு களங்கள் உள ஆற்றல் உள்ளிட்ட களங்கள் உள்ளன மேலும் நிறைவடைவதற்கு ஆன்மீக களத்தை உள்ளடக்குவோம் ஆனால் குறிப்பிற்கு மட்டும் அறிவாற்றல் களம் அறிவு வகைகளைக் கொண்டுள்ளது மற்றும் அறிவாற்றல் செயல்முறைகளைக் கொண்டுள்ளது மனவுணர்வு களத்தில் முக்கிய வகைகள் உள்ளன இங்கு நாம் ஆறு மனவுணர்வு நிலைகளைப் பற்றி பார்த்தோம் நிச்சயமாக ஒருவர் மூன்று நிலைகள் உள்ள மனவுணர்வு இலக்குகளை மேம்படுத்த முடியும் உள ஆற்றல் களத்தில் ஆறு உள ஆற்றல் நிலைகள் உள்ளன மேலும் ஆன்மீக களத்தில் அடையாளம்

சில குறிப்பிட்ட நிகழ்வுகளில் இன்னும் சில அறிவு வகைகளைச் சேர்ப்போம் பொறியியல் விஷயத்தைப் போலவே மேலும் நான்கு வகை அறிவைச் சேர்ப்போம் ஏதேனும் ஒரு திட்டத்தின் விஷயத்தில் யாராவது அதைச் செய்யலாம் இசையை எடுத்து கொள்வோம் சில கூடுதல் அறிவு இருக்கலாம் ஆனால் அவை இப்போது என்னவென்று நமக்குத் தெரியாது அதில் அதிக இலக்கியங்கள் இல்லை ஆனால் கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் கற்றல் வகைபிரித்தலை இந்த வகையான வரைபடத்தின் மூலம் விளக்கலாம் உங்களுக்குத் தெரிந்த பாடங்களிலிருந்து தொடர்புடைய ஆறு உள ஆற்றல் நிலைகளின் ஏராளமான எடுத்துக்காட்டுகளைக் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த யூனிட்டில் விளைவுகள் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு இடையில் இந்த வகையான முக்கிய இலக்கை அடைய அந்த செயல்பாட்டை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பதை நாங்கள் விவரிப்போம் Thank you very much மிக்க நன்றி